ஹாய் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடர்வோம் இன்று தலைப்பு நெட்வொர்க் செக்யூரிட்டி அல்லது ஆரம்பத்தில் நாம் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தின் செக்யூரிட்டி பற்றி விவாதிப்போம் அதாவது நாம் என்ன சொல்கிறோம் நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி பின்னர்பார்ப்போம் எனவே பாடத்திட்டத்தைப் பொறுத்தவரை நாம் சொல்வது இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தின் மையப்பகுதிக்குள் இருக்கக்கூடாது ஆனால் நெட்வொர்க் பாதுகாப்பில் ஏதாவது பேசவோ அல்லது விவாதிக்கவோ இல்லாமல் ஒட்டுமொத்த நிகழ்வு முழுமையடையாமல் இருக்கலாம் எனவே இந்த நெட்வொர்க் பாதுகாப்பிற்கு கணினியில் 2 விரிவுரைகள் முடிந்தால் ஒன்றைச் சேர்ப்போம் என்று நினைத்தோம் உங்கள் வசதிக்காக இது உங்கள் தேர்வில் சேர்க்கப்படாது எனவே பாதுகாப்பு அம்சங்களையும் அணுகுமுறைகள் என்ன என்பதைக் காண நாங்கள் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் இதுதான் ஆனால் தேர்வுகள் பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவே இது ஏன் முக்கியமானது ஏனென்றால் இன்றைய உலகம் அல்லது இன்றைய நிறுவனங்கள் அல்லது இன்றைய அன்றாட தொடர்பு அனைத்தும் கணினிகளை மட்டுமல்ல நெட்வொர்க் நிலை நடவடிக்கைகள் அல்லது கணினி நெட்வொர்க்குகளையும் சார்ந்துள்ளது நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்கிறீர்களா அல்லது உங்கள் வேறுபட்ட பயன்பாட்டு பில்களை செலுத்துகிறீர்களா மின்சார பில்கள் மற்றும் நீர் பில்கள் மற்றும் பொருட்களின் வகை போன்றவை செய்திகளை அனுப்புவது அல்லது விஷயங்களைத் தேடுவது சில அம்சங்களுக்கான தகவல்களிலிருந்து எல்லா இடங்களிலும் பார்ப்பது எல்லா இடங்களிலும் இது எங்கும் காணப்படுகிறது நீங்கள் வங்கித் துறைகளைப் பார்த்தால் கூட எனவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நாங்கள் எந்த நேரத்திலும் வங்கியைப் பார்க்க வேண்டிய அவசியமில்லாத ஒரு சூழ்நிலைக்குச் செல்கிறோம் நீங்கள் கணினியில் செய்கிற அனைத்தும் வேறு அர்த்தத்தில் இது என்டப்ரைஸ்ர் நெட்வொர்க் அல்லது அமைப்பின் மட்டுமல்ல எங்கள் விற்பனையின் ஒரு பகுதியாகவும் விற்பனையாகவும் மாறும் இது தேவை அல்லது இன்ஃபோடெயின்மென்ட் என்பது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் விற்பனையாகவும் மாறி வருகிறது அங்கு இந்த நெட்வொர்க்கின் செக்யூரிட்டி ஒரு முக்கிய அம்சமாக மாறும் பல நடவடிக்கைகளில் ஒருவித பைனான்சியல் ட்ரான்ஸாக்ஷன் உள்ளது ஒரு பைனான்சியல் ட்ரான்ஸாக்ஷன் சம்பந்தப்பட்ட போதெல்லாம் அதைப் பாதுகாப்பாக மாற்றுவது முக்கியமானது அல்லது எல்லா லூப்ஹால்ஸ்களிலும் இருக்கும் லூப்ஹால்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அல்லது ஒட்டுமொத்த எங்கள் நெட்வொர்க் உள்கட்டமைப்பில் என்ன வகையான மேற்கோள் குறிப்பிடப்படாத தாக்குதல்கள் இருக்கக்கூடும் இது நெட்வொர்க்கை பாதிக்கிறதா அல்லது சிஸ்டம் விஷயங்கள் மற்றும் விஷயங்களின் வெவ்வேறு அம்சங்களை மட்டுமே பாதிக்கிறது எனவே பாதுகாப்பு என்பது ஒரு பொருள் வகையை விட ஒரு தேவையாகி வருகிறது ஒட்டுமொத்த கல்விப் படிப்புகள் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம் செக்யூரிட்டி இன்பர்மேஷன் செக்யூரிட்டி ஆகியவற்றைப் பார்த்தால் இவை ஒரு பாடமாக மட்டுமல்லாமல் வெர்டிகள் கோட்ஸ்களின் வரிசையாகவும் மாறும் எனவே எல்லாவற்றையும் மறைக்க முடியாது ஆனால் பாதுகாப்பு அம்சத்தின் வெவ்வேறு அம்சங்களைக் கொண்ட விஷயத்தைத் திறக்க அல்லது பார்க்க முயற்சிப்போம் எனவே இந்த விரிவுரையில் ஆரம்பத்தில் சிஸ்டம் மற்றும் இன்பர்மேஷன் செக்யூரிட்டி மற்றும் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆகியவற்றுடன் தொடர்புடைய பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்கள் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் பின்னர் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன வழிமுறைகள் மற்றும் வழிகள் என்ன எங்கள் உள்கட்டமைப்பு அல்லது நெட்வொர்க்கை நாங்கள் பாதுகாக்க முடியும் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் பாதுகாப்பைப் பார்க்கும்போது நாம் எதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் முதன்மையாக 3 கான்பிடான்சியாலிட்டி இன்டேகிரிட்டி மற்றும் அவைலபிலிட்டி தன்மையைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே இவை பாலமாக இருந்தால் கான்பிடான்சியல் பாலம் என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே டேட்டாவையும் வளத்தையும் மறைத்து வைத்திருப்பதை ரகசியமாக கையாள்கிறது எனவே அது ரகசியமானது எனவே நீங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்களானால் அல்லது நீங்கள் எனக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் என்றால் அது எனக்கு மட்டுமே பொருந்தினால் அது ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் இந்த செய்தியைக் கேட்கும் அல்லது இந்த செய்தியைப் படிக்கும் யாரும் இருக்கக்கூடாது எனவே டேட்டா மற்றும் ரிசோசர்ஸ் மறைத்து வைத்திருக்கும் அல்லது கான்பிடான்சியல் இன்டேகிரிட்டி டேட்டா லெவல் இன்டேகிரிட்டி என்று நாங்கள் சொல்வது என்னவென்றால் நான் அனுப்பும் செய்தி அதே பாணியை இலக்கை அடைய வேண்டும் எனவே டேட்டா சிதைக்கப்படவில்லை நான் ஒரு செய்தியை அனுப்பினால் டேட்டா லெவல் இன்டேகிரிட்டி உள்ளது தோற்ற இன்டேகிரிட்டி இன் மற்றொரு சிக்கல் உள்ளது அல்லது ஆத்தண்டிகேஷன் என்று நாங்கள் கூறுகிறோம் போன்ற யார் அனுப்புவது சரியான நபர் என்பதை நான் எப்படி அறிவேன் ஆகவே இன்று மின்சாரம் குறைந்து கணினியை மூடிவிடுங்கள் அல்லது ஏதேனும் ஒன்று இருக்கும் என்று ஒரு செய்தியைப் பெறுவதாக நான் கூறினால் அது சரியான ஆத்தண்டிகேஷனலிருந்து வந்தது என்பதை நான் எப்படி அறிவேன் எனவே இது இன்டேகிரிட்டிமற்றும் அவைலபிலிட்டி பற்றிய ஒரு கேள்வி டேட்டா மற்றும் ரிசோசர்ஸ்களை அணுக உதவுகிறது டேட்டாவைப் பார்க்க யாரும் இல்லை டேட்டாவைத் தூண்டுவதில்லை அதே விஷயத்தில் ஒரு செய்தி வரவில்லை ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பது ஒரு பெரிய தொகை ஏதோ ஒரு வழி இருக்கிறது அல்லது வேறு நான் உங்களுக்கு கிடைக்கவில்லை நான் சொல்வதைப் போலவே இது போன்ற தாக்குதல் இருந்தால் நீங்கள் இன்டர்நெட்டை ஐ அணுக முடியாது இல்லையெனில் எல்லாம் நன்றாக வேலை செய்கிறது இன்டேகிரிட்டி அல்லது கான்பிடான்சியாலிட்டி குறித்து எந்த கேள்வியும் இல்லை ஆனால் சில சிக்கல் காரணமாக இன்டர்நெட்டை ஐ அணுக முடியாது விஷயங்களை சீர்குலைப்பதில் பிசிகல் பிராப்ளம் இருக்கலாம் அல்லது வேறு சில சிக்கல்கள் இருக்கலாம் நிறைய டிராபிக் கண்சஷன் அதிகரிக்கும் எனவே அவைலபிலிட்டி மீதான தாக்குதல் என்று நாங்கள் சொல்வது இருக்கிறது ஆதாரம் கிடைக்கவில்லை டேட்டா மற்றும் ஆதாரங்களுக்கான அணுகலை இது வழங்குகிறது எனவே இந்த சிஐஏவை நீங்கள் பார்த்தால் மேலே உள்ள எல்லாவற்றையும் இது நெட்வொர்க் தொடர்பானது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதா அந்த விஷயத்தில் எந்தவொரு ஆவணமும் தொடர்புடையது என்பதை ஆளுகிறது இப்போது அங்கு பல்வேறு வகையான செக்யூரிட்டி அட்டாக் என்ன எனவே நீங்கள் பார்த்தால் பொதுவாக 4 வகை விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று இன்டெர்ரப்சன் போன்றது எனவே இன்டெர்ரப்சன் மாடிஃபிகேஷன் ஃப்ஹாபிரிகேஷன் எனவே இவை 4 வகைகள் அடிப்படை மாதிரியானது சோர்ஸ் இருந்து டெஸ்டினேஷன்க்கு ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது எனவே இன்டெர்ரப்சன் என்பது அவைலபிலிட்டி மீதான தாக்குதல் எனவே இது ஏதோ ஒரு வழியில் அல்லது வேறு பிசிகலாகவோ அல்லது கண்சஷன் மூலமாகவோ அல்லது அது போன்ற ஏதாவது ஒன்றிலோ தடுக்கப்படுகிறது இதனால் செய்தி டெஸ்டினேஷன் அடைய முடியாது எனவே சில நேரங்களில் இது ஒரு வகை டினைல் ஆப் சர்வீஸ் என்று நாம் கூறலாம் எனவே நீங்கள் காரியங்களைச் செய்ய முடியாவிட்டால் மற்றொரு வகையான தாக்குதல் உள்ளது இது இன்டெர்ரப்சன் எனவே கான்பிடான்சியாலிட்டிக்கு எதிரான தாக்குதல் S எதையாவது D க்கு அனுப்புகிறது ஆனால் அது இன்டெர்ரப்சன் செய்யப்பட்டுள்ளது அல்லது தாக்குபவர் விஷயங்களைக் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே இது கான்பிடான்சியாலிட்டி மீதான தாக்குதல் மாடிஃபிகேஷனில் தாக்குதல் இருக்கலாம் S எதையாவது D க்கு அனுப்புகிறது அதை I தடுத்து மாற்றியமைத்து D க்கு அனுப்புகிறது எனவே இது இன்டேகிரிட்டி இன் மீதான தாக்குதல் டேட்டாவின் இன்டேகிரிட்டி உள்ளது ஒரு புனைகதை இருக்க முடியும் எனவே நான் S என்று பாசாங்கு செய்து D க்கு அனுப்புகிறேன் அதாவது அந்த குறிப்பிட்ட தோற்றத்தின் ஆதென்டிசிட்டியின் மீது தாக்குதல் உள்ளது எனவே நான் வேறு யாரோ போல் நடிக்க முடியாது எனவே இவை தாக்குதல்களின் வகைகள் நீங்கள் டிஸ்கிலோசர்களின் வகையைப் பார்த்தால் ஒன்று டிஸ்கிலோசர் என்பது ஒரு வகை திரெட் ஒன்று டிஸ்கிலோசர் என்பது ஸ்னூப்பிங் ஆகும் டிசெப்சன் மாடிஃபிகேஷன் ஸ்னூப்பிங் ரிபுடியேஷன் ஆப் ஆர்ஜின் டினைல் ஆப் சர்வீஸ் மற்றும் விஷயங்களின் வகை ஆகியவை ஏமாற்றுதல் எனவே இது டிசெப்சன் ஆக இருக்கலாம் திரெட் ஆப் டிஸ்ரப்ஷன் சர்வீஸ் உள்ளது அது இடையூறு டிஸ்ரப்ஷன் ஆக இருக்கலாம் டிஸ்ரப்ஷன் இருக்கக்கூடும் அந்த மாடிஃபிகேஷன்9modfication ஸ்பூபிங் டினைல் ஆப் சர்வீஸ் எனவே இவை அட்டாக் இன் வெவ்வேறு பிரிவுகள் எனவே நீங்கள் என்ன பார்க்க முயற்சிக்கிறீர்கள் பல்வேறு வகையான தாக்குதல்கள் என்ன பல்வேறு வகையான பாதுகாப்பு தாக்குதல்கள் என்ன பல்வேறு வகையான பாதுகாப்பு என்ன மற்றும் பல்வேறு வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்ன பின்னர் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் எனது கொள்கையைச் செயல்படுத்தும் எனது மெக்கானிசம் ஐ செயல்படுத்தும் சில கொள்கைகளையும் வழிமுறைகளையும் உருவாக்க முயற்சிக்கிறோம் இதைப் போல எனக்கு சில பாதுகாப்புக் கொள்கை உள்ளது இது நிகழக்கூடும் மற்றும் நடக்காது மேலும் செயல்படுத்த ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் எனவே அனுமதிக்கப்படாததை கொள்கை கூறுகிறது எனவே எது அனுமதிக்கப்படுகிறது எது அனுமதிக்கப்படவில்லை இது சைட் சிஸ்டம் முதலியவற்றின் பாதுகாப்பை வரையறுக்கிறது பாலிசி என்போர்ஸ்மென்ட் மூலம் பாலிசிகளின் அமலாக்கத்தில் மெக்கானிசம் செயல்படுத்தப்படுகிறது மேலும் கம்போசிஷன் ஆஃப் பாலிசி பாலிசி காண்பிளிக்ட்ஸ் டிஸ்கிரிபன்சிஸ் செக்யூரிட்டி பாதிப்புகளை உருவாக்கக்கூடும் எனவே என்னிடம் ஒரு பாலிசி இருந்தால் விஷயங்களைச் செயல்படுத்த ஒரு மெக்கானிசம் இருந்தால் காண்பிளிக்ட்ஸ் பாலிசி இருந்தால் செக்யூரிட்டி வள்னரபிலிட்டி ஏற்படக்கூடும் எனவே சிஸ்டம் பாதிக்கப்படக்கூடியதாகிறது எனவே பாலிசி ஏன் முரண்படக்கூடும் ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு பெரிய அமைப்பு அல்லது பெரிய அமைப்பில் பாலிசிகள் அனைத்தும் உலகளவில் தீர்மானிக்கப்படாமல் போகலாம் இது ஒரு முடிவு ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக முடிவு செய்யும் போது நீங்கள் விஷயங்களை ஒருங்கிணைக்கும்போது பாலிசியின் மோதலில் சிக்கல் இருக்கலாம் பாலிசி முரண்படாத வேறு வழிகள் இருக்கலாம் ஆனால் விநியோகிக்கப்பட்ட முறையில் செயல்படுத்தப்படும்போது விஷயங்கள் முரண்படுகின்றன நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருவேன் போல ஐ டி கரக்பூர் பாலிசி ஒரு காலகட்டத்தில் வகுப்பு நேரம் அல்லது நள்ளிரவில் இணையத்திற்கு எந்த இணைய இணைப்பும் இருக்கக்கூடாது என்று கூறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இருப்பினும் இது ஒரு பாலிசியாகும் ஆனால் அதே பாலிசி ஆவணத்தில் அதே உள்ளது இருப்பினும் இது ஆய்வகங்களிலிருந்து இணையத்துடன் இணைகிறது இது தடைசெய்யப்படவில்லை ஏனெனில் அது அனுமதிக்கப்படுகிறது எனவே ஆல் ஆப் ரெசிடென்ட் அல்லது மாணவர்களின் ஹோஸ்டிலிட்டிஸ் தடைசெய்யப்படலாம் இப்போது பாலிசி வாரியாக இது ஹால் குறிப்பிட்ட பாதுகாப்பு சேவையகத்தில் பாலிசியை செயல்படுத்தும்போது அல்லது பாதுகாப்பு இயக்கப்பட்டதாகக் கூறப்படும் உங்கள் சுவிட்ச் மூலம் ஆவணப்படுத்தப்படுகிறது டிபார்ட்மென்டல் சுவிட்சில் அல்லது டிபார்ட்மென்டல் முறையில் நாங்கள் செயல்படுத்தும் மற்றொரு விஷயம் அவை 4 பிளஸ் சுவிட்சுகள் என்று கூறுகின்றன இப்போது இது ஏன் டிபார்ட்மென்டல் சர்வரை அணுக ஹால் கட்டுப்படுத்தவில்லை என்பதைக் காணலாம் மேலும் டிபார்ட்மென்டல் சர்வரலிருந்து இன்டர்நெட்க்கு ஒரு ஹாப் செய்யுங்கள் எனவே ஒரு வகையில் நான் பாலிசியை மீறியுள்ளேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக செயல்படுத்தும் வழிமுறை அதை செய்ய கடினமாக இருக்காது இப்போது அதைச் செய்வது நேரடியானதாக இருக்காது ஆனால் இதை உருவாக்க ஒரு வழி இருக்கிறது இது ஒரு பாதிப்பு என்று நாங்கள் கூறுகிறோம் பாலிசிகள் முரண்பட்ட இடத்தில் ஏதேனும் இருந்தால் பாதிப்பு அதிகரிக்கும் சில விஷயங்களைப் பார்ப்போம் இப்போது பாதுகாப்பின் என்ன குறிக்கோள் முதலில் நாம் எதைத் தடுக்க விரும்புகிறோம் தாக்குதல் நடத்துபவர்கள் பாதுகாப்புக் கொள்கைகளை மீறுவதைத் தடுக்கிறோம் என்னிடம் பாதுகாப்புக் கொள்கை இருந்தால் தடுக்கவும் எனவே எங்கள் குறிப்பிட்ட கட்டிடத்தின் பாதுகாப்பு குறிப்பிட்ட வளாகம் முதலியவற்றின் பாதுகாப்பைப் பற்றி நாங்கள் சொல்வதை சாதாரணமாகப் பார்த்தாலும் கூட அங்குள்ள நெட்வொர்க்கை மறந்துவிடுங்கள் எனவே பாதுகாப்புக் கொள்கையை மீறுவதைத் தடுப்பதற்கான ஒரு தடுப்பு இது இன்னொரு விஷயம் இருந்தால் அது ஒரு கண்டறிதல் தாக்குதல் இருந்தால் தாக்குதல் நடத்துபவர் பாதுகாப்புக் கொள்கையை மீறுவதைக் கண்டறிந்தால் அந்த தாக்குபவர் எங்கு இருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் விஷயங்கள் உள்ளன மற்றொரு அம்சம் மீட்பு தாக்குதலை நிறுத்துதல் சேதத்தை அணுகல் மற்றும் சரிசெய்தல் தாக்குதல் வெற்றிகரமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து செயல்படுங்கள் எனவே இது விஷயத்தில் தாக்குதல் நடந்தாலும் செயல்பாட்டைத் தொடரும் ஒரு வழக்கு எனவே இது மீட்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே பிரேவென்ஷன் ரிக்கவரி டிடெக்ஷன்என்பது ஒரு பொதுவான பாதுகாப்பு இலக்கின் 3 கூறுகள் இப்போது வேறு விஷயங்கள் வந்துள்ளன டிரஸ்ட் மற்றும் அஸ்சம்சன் கருத்து உள்ளது பாதுகாப்பின் அனைத்து அம்சங்களையும் அடிக்கோடிட்டுக் காட்டுங்கள் எனவே எங்கள் சாதாரண சூழ்நிலையில் நான் கட்டிடத்தின் நுழைவாயிலில் ஒரு பாதுகாப்புக் காவலரை வைத்திருந்தால் அந்த காவலரை நான் நம்புகிறேன் அல் மேலும் சில விஷயங்களை நான் கருதுகிறேன் தாக்குபவர் இந்த வழியாக நுழைய வாய்ப்புள்ளதைப் போல தாக்குபவர் இந்த வகையாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் இந்த வகை பாதுகாப்பு அல்லது மெக்கானிசம் அதைத் தீர்க்கக்கூடிய மற்றும் விஷயங்களின் வகை எனவே அடிப்படை பாதுகாப்பு விஷயங்கள் உள்ளன இது நெட்வொர்க் பாதுகாப்பு அல்லது சிஸ்டம் பாதுகாப்பு அல்லது வேறு ஏதேனும் பாதுகாப்பு சில விஷயங்களில் எனக்கு ஒருவித நம்பிக்கை உள்ளது மேலும் இது வேலை செய்யத் தேவையான ஒட்டுமொத்த சூழல் என்று நான் கருதுகிறேன் எனவே அதன் அடிப்படையில் தெளிவான பகிர்வுகளை பாலிசிகளை வகுக்க விரும்புகிறோம் என்று சிஸ்டம் கூறுகிறது எனவே இது பாதுகாப்பு நிலை என்று நான் சொல்கிறேன் இது பாதுகாப்பு இல்லாத ஸ்டேட் பாதுகாப்புத் தேவைகளை சரியாகப் பிடிக்கிறது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தைக் காண விரும்பினால் அல்லது ஐ டி கரக்பூர் ஐ டி கரக்பூரின் பாதுகாப்புத் தேவை நெட்வொர்க் இன்ப்ராஸ்ட்ரக்சர் என்ன என்று சொல்ல விரும்பினால் முதலில் நான் தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நான் அவற்றை ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் நிலையாகப் பிரிக்க அல்லது பிரிக்க விரும்பினால் இந்த அமைப்பு இந்த அமைப்புக்குச் செல்கிறதென்றால் இந்த நிலை ஸ்டேட்ற்கும் வகைகளுக்கும் சென்றால் அது பாதுகாப்பு விளைவுகள் என்ன இறுதியாக இந்தக் பாலிசியைச் செயல்படுத்த சில வழிமுறைகள் என்னிடம் இருக்க வேண்டும் ஆதரவு மெக்கானிசம் சரியாக வேலை செய்கிறது எனவே டிரஸ்ட் மற்றும் அஸ்சம்சன் அடிப்படையில் எனக்கு பாலிசிகள் மற்றும் வழிமுறைகள் உள்ளன எனவே வழிமுறைகள் வகைகள் இவை அடையக்கூடிய ஸ்டேட்களின் தொகுப்புகள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் எந்தவொரு அமைப்பும் அல்லது நெட்வொர்க்கும் ஒரு மாறும் மற்றும் செயலில் உள்ள அமைப்பு எனவே ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு ஸ்டேட்களிலிருந்து இன்னொரு ஸ்டேட்ற்குச் செல்கிறது என்று நாம் நினைக்கும் விஷயங்களில் ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற பொருளில் எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள் எளிமைக்காக எனக்கு ஒரு லேப்டாப் உள்ளது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை முறைமையை நிறுவுகிறேன் பின்னர் நான் பாதுகாப்பு இணைப்புகளை வைக்கிறேன் எனவே நான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நிறுவும் போது அது ஏதோ ஒரு ஸ்டேட் S1 இல் உள்ளது நான் பாதுகாப்பு இணைப்புகளை ஒரு இணைப்பு செய்யும் போது அது சில ஸ்டேட் S2 க்கு செல்கிறது பின்னர் நான் அதே பயன்பாட்டில் மற்றொரு பயன்பாட்டை வைக்கிறேன் எனவே இது சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் சில பாதிப்புகளைக் கொண்டுவரக்கூடாது ஆனால் சில S3 க்கு செல்கிறது இதன் பொருள் என்னவென்றால் பென்டிரைவ் போன்றவற்றில் வேலை செய்கிறேன் முதலியன இது பல்வேறு நிலைகளில் அல்லது வெவ்வேறு வகையான பாதுகாப்பு நிலைகளில் நாம் சொல்வதைப் பற்றியது நெட்வொர்க்குக்கும் இதுவே உண்மை உங்களிடம் வெவ்வேறு தொகுதிகள் உள்ளன சாதனங்களைச் சேர்க்கலாம் நெட்வொர்க் லெவல் சாதனங்களைச் சேர்க்கலாம் நெட்வொர்க் லெவல் இயக்க முறைமையை மாற்றலாம் அந்த விஷயங்களை மேம்படுத்தலாம் புதிய வகை விஷயங்களுடன் இணைக்கலாம் மேலும் அது ஸ்டேட்ற்குச் செல்கிறது எனவே ஐ டி கரக்பூர் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கைப் பார்த்தால் அது என்னவென்றால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அது வேறு நிலையில் செல்கிறது எனவே நான் ஸ்டேட் S1 S2 மற்றும் S3 என்று சொல்கிறேன் எனவே எங்கள் குறிக்கோள் என்னவென்றால் அது பாதுகாப்பான நிலைக்குள் இருக்க வேண்டும் எனவே அடையக்கூடிய ஸ்டேட்களின் தொகுப்பு இந்த வரைபடத்தால் அடையாளம் காணப்படுகிறது என்றும் பாதுகாப்பான மாநிலங்களின் தொகுப்பு இது என்றும் நான் சொல்கிறேன் எனவே இவை அடையக்கூடிய ஸ்டேட்களின் தொகுப்பாகும் எனவே நான் என்ன செய்தாலும் நான் எப்போதும் பாதுகாப்பான ஸ்டேட்ற்குள் இருக்கிறேன் எனவே பாதுகாக்கப்பட்ட நிலை அடையக்கூடிய ஸ்டேட் இன் சூப்பர்செட் என்றால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் இது விஷயங்களின் நேரடி வரைபடத்தில் எதுவாக இருந்தாலும் அல்லது ஒன்றிலிருந்து ஒன்று தயாரிப்பதில் எதுவாக இருந்தாலும் நேரத்தைப் பார்க்கவும் 1809 துல்லியமான நிலை பாதுகாப்பு சுற்றளவுக்கு வெளியே அடையக்கூடிய சில ஸ்டேட்களைப் போல இதைக் கொண்டு வர முடியும் பிறகு நாம் என்ன சொல்கிறோம் இது சில பரந்த அளவிலான பாதுகாப்பு ஆனால் இந்த வகை விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட சில பாதுகாப்பு விஷயங்கள் உள்ளன எனவே நெட்வொர்க் செக்யூரிட்டி இது நிச்சயமாக உண்மை எந்தவொரு செக்யூரிட்டி அம்சத்திற்கும் இது உண்மை எனவே இந்த இரண்டையும் சுற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்கள் அடிப்படை விஷயம் நான் இதை இப்படி வைக்க முடிந்தால் அது எப்போதும் நல்லது ஆனால் நாம் புரிந்துகொண்டபடி பாதுகாப்பு என்பது ஒரு விலையுயர்ந்த விவகாரம் எனவே நீங்கள் செக்யூரிட்டி வைக்க விரும்பும் போதெல்லாம் நீங்கள் முதலில் அதற்கு அதிக செலவு செய்கிறீர்கள் இரண்டாவதாக நீங்கள் நேரத்தைச் செலவழிக்கும் விஷயங்களைச் சொல்வதை நீங்கள் அடிப்படையில் செய்கிறீர்கள் எனவே ஒரு டீக்ராடேஷன் இருக்கக்கூடும் நான் ஒரு கட்டிடத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வளாகத்திலோ நேராக நுழைய முடிந்தால் எனவே நான் அங்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஓட்டத்திற்குச் செல்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் அடையாள அட்டை ஸ்கேனிங் போன்றவற்றால் சரிபார்க்கப்படுகிறது இது விஷயங்கள் இருக்கும் தடைகளைத் தாண்டி செல்கிறது எனவே இதன் பொருள் இது பணத்தின் அடிப்படையில் செலவை ஏற்படுத்தவில்லை என்பது மட்டுமல்லாமல் இது ஒட்டுமொத்த செயல்திறனை பாதிக்கக்கூடிய ஏராளமான மெக்கானிக்சத்தையும் கொண்டுள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த எல்லாவற்றையும் சொன்னேன் நான் உத்தரவாதம் அளிக்க விரும்புகிறேன் எனவே விவரக்குறிப்பில் ஒரு விவரக்குறிப்பு டிசையர் பங்சன்னாலிட்டி டிசையர் ஸ்டேட்மெண்ட் இம்பிளிமெண்டேஷன் மற்றும் டிசைன் ஆகியவை உள்ளன எனவே ஒரு நெட்வொர்க் இன்ப்ராஸ்ட்ரக்சர் செயல்படுத்தும்போது குறிப்பாக இந்த கட்டிடம் அல்லது ஐ டி கரக்பூர் யாரோ ஒருவர் கூறினால் அது ஐ டி கரக்பூரின் முழு குழுவாகவோ அல்லது வெளிப்புற மூன்றாம் தரப்பினரிடமிருந்தோ இருக்கலாம் நான் பார்க்க விரும்புவது என்னவென்றால் இதை முதலீடு செய்த பிறகு இதைச் செய்த பிறகு அதிக அளவு மற்றும் இந்த வகை விஷயம் என்னவென்றால் அது மீறப்படாது அல்லது எந்த அளவிற்கு அது பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு நான் பெற வேண்டிய உறுதி என்ன எனவே 1 முதல் 10 அளவிலான அளவை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நான் பாதுகாத்துள்ள அந்த மட்டத்தின் அடிப்படையில் வெவ்வேறு பாதுகாப்பு தரங்கள் உள்ளன எனவே தேவையானது விவரக்குறிப்புகளின் தொகுப்பு எனவே சிஸ்டம் விவரக்குறிப்பை எவ்வாறு பூர்த்தி செய்யும் என்பதை நிலையான வடிவமைப்பு எனவே விரும்பிய செயல்பாடு மற்றும் செயல்பாட்டின் தேவை பகுப்பாய்வு அறிக்கை வடிவமைப்பை மேற்கொள்ளும் ப்ரோக்ராம் அமைப்புகள் எனவே இந்த செயல்படுத்தல் பற்றி ஒரு விஷயம் உள்ளது நிச்சயமாக ஆபரேஷன் இஸ்யூஸ் உள்ளன காஸ்ட்பென் பிட் அனாலிசிஸ் இவ்வளவு முதலீடு செய்கிறதா அது செலவு நன்மையாக மாறுகிறதா என்பது முதலீட்டில் வருமானம் ரிஸ்க் அனாலிசிஸ் சிக்கல்கள் எதையாவது பாதுகாக்க வேண்டும் டி கரக்பூர் வளாகத்தில் அல்லது கல்வி வளாகத்திற்குள் அல்லது அனைத்து வளாகங்களிலும் கூட 20000 அமைப்புகள் உள்ளன என்று சொல்வதைப் போல ஆனால் அவை அனைத்தும் ஐ டி கரக்பூர் அதிகாரம் அல்லது சீரான செயல்பாட்டிற்கான அதிகாரத்திற்கு முக்கியமல்ல ஒருவேளை 100 அவுட் அமைப்புகள் மிகவும் முக்கியமானவை எனவே எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டுமா அல்லது விஷயங்களுக்கு எனக்கு வேறுபட்ட பாதுகாப்பு இருக்கிறதா எனக்கு மிகவும் மிகவும் வலுவான பாதுகாப்பு உள்ளது அவை முக்கியமானவை மேலும் அவை பாதுகாப்பு குறித்த வேறு சில சிந்தனைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் குறைந்த பழக்கவழக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஸ்டான்டர்டாய்சேசன் கைடுலைன் இல்லிகள் ஆக செல்ல வேண்டும் அல்லது விரும்பிய சட்ட நடவடிக்கைகளை மக்கள் அவர்களுடன் செய்வார்கள் அல்லது அவை சட்டபூர்வமான விஷயங்கள் என்பதை ஏதாவது செய்ய வேண்டும் நிச்சயமாக மனித பிரச்சினைகள் அமைப்பு பிரச்சினைகள் மக்கள் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளன எனவே அவற்றை ஒன்றாக இணைத்தல் எனவே கொள்கைகளை நாங்கள் உருவாக்கும் அச்சுறுத்தல்களின் அடிப்படையில் எங்களிடம் அச்சுறுத்தல்கள் உள்ளன கொள்கைகளை செயல்படுத்த நாங்கள் விவரக்குறிப்புகளை வடிவமைக்கிறோம் விவரக்குறிப்புகள் உதவியுடன் நாங்கள் ஒட்டுமொத்த பாதுகாப்புத் திட்டம் அல்லது வழிமுறைகளை வடிவமைத்து அந்த வழிமுறைகளை செயல்படுத்துகிறோம் பின்னர் நான் செயல்படுகிறேன் பின்னர் அது இருந்தால் அது வேறு லூப்பிற்கு செல்கிறது எனவே அங்கிருந்து அது இம்பலிமென்டேசன் அல்லது டிசைன் சேஞ்ச் அல்லது ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் அல்லது பாலிசி சேஞ்ச் அல்லது செயல்படும் போது புதிய அச்சுறுத்தல்களை உருவாக்கக்கூடும் எனவே இது மிகவும் ஆற்றல் வாய்ந்த மற்றும் ஒருவித உயிரோட்டமான விஷயம் நான் முழு நிகழ்நேரத்தையும் அல்லது உங்கள் நிகழ்நேரத்தில் ஒருவிதத்தையும் அல்லது மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் மாற்றக்கூடிய ஒரு உயிரோட்டமான விஷயத்தையும் சொல்லக்கூடாது எல்லா செட்களையும் அமைப்பது என்பது அந்த எல்லாவற்றையும் கொடுப்பதாகும் எனவே தாக்குதல்களைப் பார்த்தால் பரவலாக 2 வகை தாக்குதல்கள் உள்ளன ஒன்று ஆக்டிவ் அட்டாக் மற்றொன்று பாசிவ் அட்டாக் எனவே செயலற்ற தாக்குதல் பரவும் தகவல்களைப் பெறுகிறது எனவே சில விழிப்புணர்வு எனவே இது தகவல்களைச் சேகரிப்பது மற்றும் செய்வதாக நாங்கள் கூறுகிறோம் ஆனால் அது செயலில் தாக்குதல் சம்பந்தப்படவில்லை அவை அதிகமான தகவல்களை சேகரிக்கும் தகவல்கள் எனவே இது ஒரு மென்பொருளாக இருக்கலாம் இது ஒரு நெட்வொர்க்கைப் பற்றிய தகவல்களைப் பெறுகிறது இது முதலியன முதலியன மற்றும் யாரோ ஒருவருக்கு அனுப்பும் இதனால் அது செயலில் தாக்குதலைத் தொடங்கலாம் எனவே 2 வகையான மெசேஜ் கண்டெண்ட் வெளியிடுவது ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அமைப்பின் உள்ளடக்கத்தை எதிராளி தரையிறக்குவதைத் தடுப்பது விரும்பத்தக்கதாக இருக்கலாம் எனவே இது டிராபிக் அனாலிசிஸ் விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது எதிரிகள் தகவல்தொடர்பு ஹோஸ்டின் இருப்பிடம் மற்றும் அடையாளத்தை தீர்மானிக்க முடியும் செய்திகளின் பிரிக்குவென்சி மற்றும் நீளத்தை அவதானிக்கலாம் எனவே இது டிராபிக் அனாலிசிஸ் செய்து என்ன வகையான விஷயங்கள் உள்ளன என்பதைக் காண முயற்சி செய்யலாம் எனவே இந்த வகை பாசிவ் அட்டாக்களைக் கண்டறிவது 2 விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம் ஏனென்றால் அவை ஒன்றுக்கு ஒன்று இல்லை எனவே எந்தவொரு கணினியிலும் வெளிப்படுகிறது எனவே அவர்கள் தகவல்களைச் சேகரித்து வேறு ஒருவருக்கு அனுப்ப வேண்டும் அது ஆக்டிவ் அட்டாக்கு செல்கிறது எனவே அவர்கள் உடனடியாக விஷயத்தில் ஈடுபடவில்லை எனவே நெட்ஒர்க் மட்டத்தில் நெட்ஒர்க்கில் ஒருவித ஸ்பையிங் மற்றும் வகை விஷயங்கள் எனவே ஆக்டிவ் அட்டாக் தாக்குதல் என்பது டேட்டா ஸ்ட்ரீமில் சில மாற்றங்களை உள்ளடக்கியது அல்லது பால்ஸ் ஸ்ட்ரீம் மற்றும் வகைகளை உருவாக்குகிறது எனவே இது ஒரு ஆக்டிவ் அட்டாக் உள்ள 4 பிரிவுகள் ரீப்ளே என்பது மாஸ்குரேட் அணிந்திருக்கலாம் ஒரு அடையாளம் வேறுபட்ட அடையாளமாக நடித்து டேட்டா அலகுகளின் பாசிவ் அட்டாக் மீண்டும் இயக்கவும் இது அங்கீகரிக்கப்படாத விளைவை உருவாக்குவதற்கான அடுத்தடுத்த பார்வை ஆகும் எனவே இது மாற்றியமைக்கக்கூடிய மறுபயன்பாட்டு வகை முறையான செய்தியின் சில பகுதி மாற்றப்பட்டுள்ளது எனவே இது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது சேவையை மறுக்க முடியும் மேலும் தகவல்தொடர்பு வசதிகளின் இயல்பான பயன்பாட்டைத் தடுக்கிறது எனவே சேவை மறுக்கப்படலாம் எனவே DOS தாக்குதல்கள் மிகவும் நாங்கள் சொல்வது மேற்கோள் காட்டப்படாத பிரபலமான தாக்குதலை மேற்கோள் காட்டுவதால் டினைல் ஆப் சர்வீஸ் உருவாக்குவதற்கு எல்லாம் இடத்தில் உள்ளது ஆனால் நீங்கள் தகவலை அணுக முடியாது எனவே டினைல் ஆப் சர்வீஸ் மறுக்கப்படுகிறது எனவே இதை அடிப்படையாகக் கொண்டவை என்ன நீங்கள் வெவ்வேறு பாதுகாப்பு சேவைகளைப் பார்த்தால் அது கான்பிடான்சியாலிட்டி எனவே பிரைவசி எனப்படும் ஒருவித சேவை ஆத்தண்டிகேஷன் என்று ஆத்தண்டிகேஷன் டேட்டா உருவாக்கியவர் அல்லது அனுப்பியவர் யார் டேட்டாவின் இன்டேகிரிட்டி மாற்றப்படவில்லை நிராகரிக்கப்படாத உத்தரவு இறுதியானது இது ஒரு பொதுவான விஷயம் இது போன்ற ஒரு பொதுவான விஷயம் வங்கியில் ஒரு செய்தியின் மூலம் இன்டர்நெட் வழியாக அறிவுறுத்தலைச் சொன்னால் என் கணக்கிலிருந்து X தொகையை சில மிஸ்டர் ஏதோவொன்றுக்கு மாற்றவும் எனவே சில குறிப்பு நேரம் 2549 விஷயத்தை அடிப்படையாகக் கொண்ட வங்கி பரிமாற்றம் அடுத்ததாக நான் பின்னர் இதைச் சொல்லவில்லை விஷயங்களை மாற்றும்படி நான் ஒருபோதும் சொல்லவில்லை சரி நீங்கள் எவ்வாறு விஷயங்களை உருவாக்குகிறீர்கள் அதற்கு ஒருவித மறுப்பு தேவை ஆர்டர் இறுதியானது என்று என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா என்பதுதான் நான் சில இன்டர்நெட் சர்வீஸ் மூலம் ஒரு டிக்கெட் விமான டிக்கெட் அல்லது ஏர் டிக்கெட் அல்லது பஸ் டிக்கெட்டை வாங்குகிறேன் பின்னர் நான் அதை ஒருபோதும் வாங்கவில்லை என்று கூறுகிறேன் எனவே நான் மட்டுமே செய்தேன் என்று வேறு எப்படி சொல்வது வேறு யாரோ இது இல்லை வங்கியே அதைச் செய்யவில்லை என்று எனவே டிஜிட்டல் சிக்நேசற்குச் செல்வது போன்ற பல்வேறு வழிமுறைகள் வங்கியில் உள்ளன இப்போது அது தேவையில்லை என்று நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை ஸ்வைப் செய்யும் ஒரு துறை சோர்ஸ்லிருந்து ஏதாவது வாங்கும்போது நாங்கள் சிலவற்றைச் செய்ய வேண்டும் அவர்கள் நீங்கள் கையெழுத்திடும் இடத்தில் ஒரு காகிதத்தைக் கொடுப்பார்கள் அவர்கள் அந்த அடையாளத்தை வைத்து பொருட்களைக் கொடுப்பார்கள் ஆகவே அவை ஏன் என்று நீங்கள் நினைத்தாலும் ஆயிரக்கணக்கான சீட்டுகள் வங்கிகளுக்கும் அந்த வகை விஷயங்களுக்கும் செல்வது சாத்தியமில்லை அது இல்லை என்று சில குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது அடிப்படையில் ஒரு அறிகுறி என்பதை அவர்கள் காண்பிப்பார்கள் எனவே இது நிராகரிக்கப்படாத ஒரு வழக்கு எனவே OTP இன் முறையை நாம் என்ன பயன்படுத்துகிறோம் அல்லது சில நேரங்களில் அந்த செயலில் பொருள் விஷயங்களை நுழைக்க சுழலும் எனவே நான் கொடுத்த உத்தரவு இறுதியானது என்று கூறப்படுகிறது நீங்கள் விஷயங்களுடன் முன்னேறலாம் அக்சஸ் கன்றோல் மெக்கானிசம் என்று நாம் அழைக்கும் மற்றொரு அம்சமும் உள்ளது எனவே நீங்கள் இன்டர்நெட்டில் விஷயங்களை அணுகும்போது அது அமைக்கிறது அதனால் தான் அக்சஸ் கன்றோல் மெக்கானிசம் இருக்கும் எனவே மான்டிட்டரி அக்சஸ் கன்றோல் விருப்பப்படி அக்சஸ் கன்றோல் போன்ற பல்வேறு வகையான அக்சஸ் கன்றோல் மெக்கானிசம் உள்ளன மிகவும் பிரபலமானது ஒரு பங்கு அடிப்படையிலான அக்சஸ் கன்றோல் எனது பங்கின் அடிப்படையில் நான் அணுகக்கூடியது இந்த வகை டேட்டாவை நான் அணுகக்கூடிய பங்கின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது நெட்வொர்க் மற்றும் விஷயங்களின் வகை அமைக்கவும் எனவே இது அக்சஸ் கன்றோல் மற்றும் ஆதாரங்களை தவறாக பயன்படுத்துவதைத் தடுக்கிறது இறுதியாக எங்களுக்கு கிடைக்கும் எனவே இது போன்றவற்றை அழிக்காததில் நிரந்தரம் எனவே நான் இன்டர்நெட்டில் எதையாவது அணுக முடிந்தால் எனவே நான் அதை செய்ய வேண்டும் என்றால் அது எனக்கு கிடைக்க வேண்டும் எனவே இந்த கிடைப்பதில் ஏதேனும் தாக்குதல் நடந்தால் டினைல் ஆப் சர்வீஸ் மறுக்கப்படும் எனவே இந்த சேவைகள் ஒருவித டோஸ் தாக்குதல்கள் எனவே ஒரு பைலை நீக்கும் வைரஸ்கள் இருக்கலாம் இது கிடைப்பதற்கான தாக்குதல் எனவே இந்த வகையான தாக்குதலைத் தடுக்க முயற்சிக்கும் இந்த வெவ்வேறு பாதுகாப்பு சேவைகள் உள்ளன அல்லது கிடைப்பது உறுதி கான்பிடான்சியாலிட்டி உறுதி கான்பிடான்சியாலிட்டி உறுதிப்படுத்தப்பட்டவை போன்றவற்றைக் கொடுக்கும் அக்சஸ் கன்றோல் உறுதி செய்யப்படுகிறது மற்றும் பல எனவே பாதுகாப்பின் பங்கு ஒரு செக்யூரிட்டி இன்ப்ராஸ்ட்ரக்சர் கான்பிடான்சியாலிட்டி பிரைவசி இழப்பிலிருந்து பாதுகாப்பு இன்டேகிரிட்டி அவைலபிலிட்டி ஆதென்டிசிட்டி ஆதோரய்சேசன் நான் ரேபுடியேசன் மற்றும் மோசமான சேதம் மற்றும் திருட்டுக்கு எதிராக பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்குகிறது எனவே இவை பாதுகாப்பு அம்சங்களின் பங்கு இது பிற சிஸ்டம் அமைப்புகளுக்கும் உண்மை எங்கள் நெட்வொர்க் அமைப்புகளுக்கும் உண்மை மேலும் தாக்குதல்களின் வகைகளையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் மிகவும் பிரபலமான ஒன்று சோசியல் எஞ்சினியரிங் அல்லது ஃபிஷிங் பிசிகல் தெப்ட் போன்றவை பிஸிக்கல் அட்டாக் பாஸ்வர்ட் அட்டாக் உள்ளது பஹப்பர் ப்லொவ் அட்டாக் பஹப்பர் நிரம்பி வழிகிறது மற்றும் பிற பிரிவு மற்றும் விஷயங்களின் வகைக்குச் செல்கிறது நாம் அல்லது அந்த SQL இஞ்செக்சன் வகை போன்ற கமெண்ட் இஞ்செக்சன் வகை சேவைகளை மறுப்பது தவறான பயன்பாட்டு லாஜிக்கை எக்ஸ்பிளோய்டேஷன் செய்வது கணினிகளில் தவறான பயன்பாட்டு லாஜிக் இருந்தால் அது இருந்தால் நான் வகைகளின் மீது தாக்குதல் நடத்த முடியும் ஸ்னூப்பிங் பாக்கெட் மணிபுலேஷன் மற்றும் பப்ளிகேஷன் பேக் டோர்ஸ் மற்றும் இவை பல்வேறு வகையான தாக்குதல்கள் எனவே இந்த விஷயத்துடன் எங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி அவுட்லைன் என்ன என்பதைப் பார்க்க முயற்சித்தால் எனவே நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசியை தீர்மானிக்க இது செயல்படுகிறது டி இன்ப்ராஸ்ட்ரக்சர் நான் எடுத்துக் கொண்டால் நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசிகள் என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசியை செயல்படுத்தவும் எனவே மற்ற விஷயங்கள் உள்ளன எனவே ஒன்று பின்னர் செயல்படுத்துவதை தீர்மானிக்கிறது பின்னர் மற்றொரு அம்சம் உளவு பின்னர் வள்னரபிலிட்டி ஸ்கேனிங் பேணிட்ரேஷன் டெஸ்டிங் தாக்குதலுக்கு பிந்தைய விசாரணை எனவே இவை வேறுபட்டவை நெட்வொர்க்கைப் பாதுகாப்பதற்கான படிகளை நாங்கள் சொல்வது வேறுபட்டது எனவே நெட்வொர்க் பாதுகாப்பின் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதை அறிய ஒவ்வொன்றாகப் பார்ப்பேன் எனவே இந்த நெட்வொர்க் பாதுகாப்பு அம்சத்தில் இதைப் பற்றி எவ்வாறு செல்வது எனவே செக்யூரிட்டி பாலிசி நிர்ணயிப்பது மாநில படி ஒன்று எனவே செக்யூரிட்டி பாலிசி என்பது ஒரு முழு செக்யூரிட்டி ரோடு மேப் நெட்வொர்க் சேவையகங்களுக்கான பயன்பாட்டுக் பாலிசி முதலியன பாஸ்வர்ட் பகிர்வு போன்றவற்றைப் பற்றிய பயனர் பயிற்சி எனவே நாங்கள் சொல்வது பயனருக்கு இந்த விஷயங்களை அறிந்துகொள்ள வைக்கிறது பராமரிக்கப்படும் டேட்டாவின் பிரைவசி பாலிசி இருக்கலாம் எனவே நான் டேட்டாவை சேமித்து வைத்திருந்தால் பிரைவசி பாலிசி என்ன புதுப்பிப்புகளின் அட்டவணை ஆடிட் போன்றவை முக்கியம் எனவே நெட்வொர்க் சர்வர் முதலியவற்றின் பயனரின் பாலிசி உள்ளது எனவே விஷயங்களைப் பற்றி பயனருக்குத் தெரியப்படுத்துவது பற்றிய பயனர் பயிற்சி டேட்டா பராமரிக்கப்படும் டேட்டா அல்லது சேமிக்கப்பட்ட டேட்டாவின் பிரைவசி பாலிசி மடிக்கணினிகளை திட்டமிடுவது விஷயங்கள் இருக்கும் எனவே நெட்வொர்க் வடிவமைப்பு இந்த பாலிசியை பிரதிபலிக்க வேண்டும் எனவே நாங்கள் வடிவமைக்கும் போதெல்லாம் டேட்டாபேஸ் பைல் சர்வர்களின் மாற்று உற்பத்தி பிரதிபலிக்க வேண்டும் டேட்டாபேஸ் பைல் சர்வர்களின் இடம் மற்றும் பாதுகாப்பு அது ஏன் வைக்கப்படும் அது DMZ மண்டலத்தில் இருக்குமா அல்லது இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலத்தின் இருப்பிடம் எனவே இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலத்தின் கருத்து உள்ளது பின்னர் பார்ப்போம் டி கரக்பூர் ஒரு செக்யூர் நெட்வொர்க் என்பதைப் பார்க்க வேண்டும் இந்த ஐ டி காரக்பூர் நெட்வொர்க்கை நீங்கள் பாதுகாக்க விரும்பினால் எனவே எனது வெளியேறும் இடம் என்ன பொதுவாக வெளியேறும் புள்ளிகள் என்பது வெளி உலகத்துடன் விஷயங்களை இணைக்கும் ரௌட்டர்கள் எனவே எனது அடிப்படை குறிக்கோள் என்னவென்றால் இந்த வெளியேறும் விஷயங்களை நான் அடிப்படையில் பாதுகாக்க விரும்புகிறேன் அல்லது வேறு அர்த்தத்தில் இதை ஒரு இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலமாக மாற்ற விரும்புகிறேன் இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலங்கள் எனவே ஆனால் நான் வெளிப்படுத்த விரும்பும் எனது வெப் சர்வரைப் போல நான் வெளிப்படுத்த விரும்பும் சில விஷயங்கள் மக்கள் எனது வெப்பேஜ்யும் பிற விஷயங்களையும் பார்க்க வேண்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய வெளியில் இருந்து மக்கள் வேலை செய்ய விரும்பும் வேறுபட்ட பயன்பாடுகள் இருக்கலாம் எனவே இவை எங்காவது வைக்கப்பட வேண்டும் நாங்கள் சொல்வது இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலம் எனவே இந்த இராணுவமயமாக்கப்பட்ட மண்டலத்தின் வெவ்வேறு காட்சிகள் என்ன என்பதைப் பார்ப்பது முக்கியம் எனவே இந்த கொள்கை விதிகள் மற்றும் ஃபயர்வால்களை வைத்திருந்தால் நெட்வொர்க் டிசைன் இந்தக் பாலிசியை பிரதிபலிக்க வேண்டும் இன்ட்ரூசன் டிடெக்ஷன் சிஸ்டம்களின் வரிசைப்படுத்தல் ஃபயர்வாலை எங்கே போடுவது ஃபயர்வால் விதிகள் என்னவாக இருக்க வேண்டும் இன்ட்ரூசன் டிடெக்ஷன் சிஸ்டம்களின் வரிசைப்படுத்தல் இருக்க வேண்டும் எனவே ஒரு இன்ட்ரூசன் இருந்தால் அந்த அமைப்பை எவ்வாறு கண்டறிவது என்பது இருக்கிறது மாறாக ஐபிஎஸ் இன்ட்ரூசன் செக்யூரிட்டி சிஸ்டம் என்று அழைக்கப்படும் மற்றொரு வகை அமைப்பு உள்ளது எனவே செக்யூரிட்டி பாலிசியை செயல்படுத்துதல் எனவே செக்யூரிட்டி பாலிசியை செயல்படுத்துவதில் ஃபயர்வால்களை நிறுவுவதும் கட்டமைப்பதும் அடங்கும் இதைக் கையாள பல்வேறு வழிகள் இருக்கலாம் எனவே நாங்கள் விஷயங்களின் விவரங்களுக்கு செல்லவில்லை எனவே ஐபி அட்டவணைகள் லினக்ஸிற்கான பொதுவான இலவச ஃபயர்வால் கன்பிகுரேஷன் ஆகும் உங்களில் சிலர் அதில் வேலை செய்கிறார்கள் அல்லது அதை அறிந்திருக்கலாம் உள்வரும் டிராபிக் விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் வெளிச்செல்லும் டிராபிக் விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் உள்வரும் போக்குவரத்து http மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது என்று நான் சொல்ல முடியும் அதேசமயம் வெளிச்செல்லும் போது நான் டெல்நெட் ftp வகை விஷயங்களை அனுமதிக்க முடியும் எனவே இரண்டு விதிகளும் ஃபயர்வாலில் இருக்க வேண்டும் ஃபயர்வால் உள்ளமைவின் சிறிய அம்சத்தைப் பார்க்கும்போது அந்த விஷயங்களைக் காண முயற்சிப்போம் ஐடிஎஸ் எஸ் போன்றவற்றை இன்ஸ்டாலிங் மற்றும் காண்பிகிரேஷன் அல்லது இன்ட்ரூசன் சிஸ்டம்களின் கண்டறிதல் அமைப்புகள் எனவே வெவ்வேறு கருவிகள் உள்ளன சில ஃப்ரீவேர்கள் கிடைக்கின்றன சில பணம் செலுத்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கின்றன எனவே ஒன்று பல தளங்களுக்கு இலவச மற்றும் மேம்படுத்தக்கூடிய ஐடிஎஸ் அல்ல பெரும்பாலான ஐடிஎஸ்கள் பதிவு பைல்களுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புகின்றன எனவே இது தீவிர நிகழ்வுகள் ஆன்ட்டிபேஜிங் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த 2 விஷயங்களால் பார்க்க முயற்சிப்பது ஒரு அம்சம் செக்யூரிட்டிக் கொள்கையை தீர்மானிப்பது வேறுபட்ட செக்யூரிட்டி கொள்கைகள் என்னவாக இருக்கும் செக்யூரிட்டிக் கொள்கைகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது மற்றொரு அம்சமாகும் இவை 2 விஷயங்கள் முக்கியமானவை தவிர மற்ற விஷயங்களின் மற்ற அம்சங்களுக்கு வரும் ஒரு நெட்வொர்க்கை வடிவமைக்கும்போது ஒரு நெட்வொர்க்கை வடிவமைக்க முயற்சிக்கும்போது பர்பாமன்ஸ் ரீச்சபிலிட்டி ஸ்கேலாபிலிட்டி ஆகியவற்றுடன் செக்யூரிட்டிக் கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த செக்யூரிட்டிக் கொள்கைகள் கணினியில் செயல்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை நெட்வொர்க்கில் செயல்படுத்தும்போது அல்லது பயன்படுத்தும்போது பார்க்கவேண்டும் என்ன செய்யலாம் அடுத்தடுத்த சொற்பொழிவில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குறித்த விவாதத்தைத் தொடர்வோம் மேலும் அடிப்படை நெட்வொர்க் உள்கட்டமைப்பு என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம் TCP IP லேயரில் செக்யூரிட்டி விஷயங்களுடன் என்ன செய்ய முடியும் என்பதைப் போன்ற சில அம்சங்களைக் காண முயற்சிப்போம் இப்போது ஒன்றுக்கு செக்யூரிட்டி அம்சங்களைப் பற்றி பேசவில்லை TCP IP லேயர் அல்லது OSI லேயர் பற்றி பார்க்கிறோம் அவ்வாறு செய்வதில் செக்யூரிட்டி கூடுதலாக வருகிறது எனவே இந்த பாக்கெட்டைக் கொடுக்கும் இடைநிலை சாதனங்கள் தரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அல்லது தலையீடு இருந்தால் அல்லது தரத்தில் குறுக்கீடு இருந்தால் பாக்கெட் அடுத்த ஹாப்பிற்கு அனுப்பப்படாது எனவே கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உள்ளன நெட்வொர்க் செக்யூரிட்டி அம்சங்கள் என்ன என்பதற்கான ஒட்டுமொத்த உணர்வாக இருக்கும் விஷயங்களின் சில அம்சங்களையும் கண்ணோட்டத்தையும் காண முயற்சிப்போம்